கேமரா வடிவியல் குறித்த விவாதத்தைத் தொடருவோம் முந்தைய சொற்பொழிவில் ஒரு ப்ரொஜெக்ட்டிவ் கேமராவின் பொதுவான வடிவத்தைப் பற்றி விவாதித்தோம் எனவே ஒரு ப்ரொஜக்ஸன் மேட்ரிக்ஸ் 3 பரிமாண ஒருங்கிணைப்பு புள்ளியை 2 பரிமாண பட புள்ளியாக ப்ரொஜெக்ட்டிவ் ஸ்பெஸில் வரைபடமாக்குகிறது இதனைக் கீழ்கண்ட வடிவத்தில் குறிக்கலாம்

இவைகள் ப்ரொஜக்ஸன் மேட்ரிக்ஸின் பல்வேறு வகையான பிரதிநிதித்துவம் ஆகும் எனவே 3 பரிமாண புள்ளி X ஐ நாம் ப்ரொஜக்ஸன் மேட்ரிஸோடு பெருக்கினால் 2 பரிமாண பட புள்ளியை பெறலாம் x PX இந்த ஒருங்கிணைப்பு அமைப்பில் x ஒரு 3 திசையன் மற்றும் 1x 4 திசையன் ஆகும் மேலும் ஒரு ப்ரொஜக்ஸன் மேட்ரிக்ஸில் வெவ்வேறு கூறுகள் இருப்பதைக் காணலாம் இது அளவுத்திருத்த மேட்ரிக்ஸைக் கொண்டுள்ளது இந்த ப்ரொஜக்ஸன் மேட்ரிக்ஸின் பிரதிநிதித்துவத்தின் வெவ்வேறு வடிவங்கள் கீழ்கண்டவாறு குறிப்பிடப்படுகிறது மேற்கண்ட பிரதிநிதித்துவம் பல்வேறு வகையான மேட்ரிக்ஸ் இருப்பதை நாம் பார்க்கலாம் இதில் மேட்ரிக்ஸ் K ஐ சுழற்சி மேட்ரிக்ஸ் R உடன் பெருக்குகிறோம் இவ்வாறு ஒருங்கிணைப்பை R ஆல் சுழற்றுவதன் மூலம் அணைத்து ஒருகிணைப்புகளும் கேமரா மைய ஒருங்கிணைப்புக்கு மாற்றப்படுகிறது தோற்றத்தின் உருமாற்ற செயல்பாடும் இங்கு காட்டப்பட்டுள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட மேட்ரிக்ஸ் பிரதிநிதித்துவத்துவம் பல்வேறு வகையான தகவல்களை உள்ளடக்கியுள்ளது கேமரா அளவுத்திருத்த மேட்ரிக்ஸின் அம்சத்தை கவனித்து பாருங்கள் இது ஒரு மேல் முக்கோண மேட்ரிக்ஸ் மற்றும் இந்த கேமரா அளவுத்திருத்த மேட்ரிக்ஸின் டீடெர்மினன்ட் எடுத்தால் அது இரண்டு தெளிவுத்திறன் காரணிகளான αx மற்றும் αy யை பெருகினால் கிடைக்கும் மதிப்புக்கு சமமாக இருக்கும் இவை பிக்சல்கலின் எண்ணிக்கை அடிப்படையில் குவிய நீளத்தை வெளிப்படடுத்துகிறது மேலும் இவை x மற்றும் y திசைகளின் மதிப்பை பொருத்திருக்கும் எனவே αx αy என்பது கீழ்கண்ட சமன்பாட்டை கொண்டுள்ளது mxஎன்பது கிடைமட்ட திசையில் பிக்சல்கலின் எண்ணிக்கை மற்றும் my என்பது செங்குத்து திசையில் பிக்சல்கலின் எண்ணிக்கை மற்றும் f என்பது குவிய நீளம் இதைத்தான் முந்தைய அத்தியாயத்தில் விவாதித்திருந்தோம் மேலும் ப்ரொஜக்ஸன் மேட்ரிக்ஸ் பிரதிநிதித்துவம் வெவ்வேறு வழிகளில் குறிக்கப்பட்டதையும் பார்த்தோம் இது ஒரு 3x 4 மேட்ரிக்ஸ் ஆகும் எனவே M ஐ வெளியேஎடுத்தால் இடது பக்கத்தில் உள்ள M ஆனது 3x 3 துணை மேட்ரிக்ஸ் இது M என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது மற்றும் p என்பது 3x1 நெடுவரிசை வெக்டர் மேட்ரிக்ஸ் இது p4 என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது எனவே இந்த பிரதிநிதித்துவம் M மற்றும் இந்த பிரிவினை இது ஒரு துணை மேட்ரிக்ஸ் என்றும் இது P4 என்றும் காட்டுகிறது மற்றொரு பிரதிநிதித்துவம் நான் M ஐ வெளியில் எடுத்துக் கொண்டால் இதனை ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்று நான் கருதலாம் இது ஒரு வகையான நியமன வடிவமாகும் இது துணை மேட்ரிக்ஸின் அடையாளப் பகுதி என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் இது ஒன்றும் இல்லை ஆனால் இது எதிர்மறை மையம் அதாவது இது கேமரா மையத்தின் எதிர்மறை கேமரா மைய மதிப்பை உங்களுக்கு வழங்குகிறது எனவே இந்த உறுப்பையும் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் மேலும் M மேட்ரிக்ஸய் 2 3 × 3 மேட்ரிக்ஸாக சிதைக்க முடியும் இதன் ஒரு கூறு காலிபரேஷன் மேட்ரிக்ஸைக் கொண்டுள்ளது மற்ற கூறு ஒரு சுழற்சி மேட்ரிக்ஸ் ஆகும் எனவே இந்த ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸைக் குறிக்கக்கூடிய வெவ்வேறு வழிகள் இவைகளே இந்த வடிவங்களில் இருந்து இவை அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த உறுப்பை நாம் என்றும் குறிப்பிடலாம் மற்றும் M ஆனது 2 3x3 துணை மேட்ரிக்ஸைக் கொண்டுள்ளது இதில் K ஆனது அளவுத்திருத்த மேட்ரிக்ஸ் மற்றும் R ஆனது ஒரு சுழற்சி மேட்ரிக்ஸ் எனவே இவைகள் வெவ்வேறு வழிகளில் இந்த திட்ட மெட்ரிக்ஸைக் குறிப்பதற்கான வடிவங்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே இதுவே நான் குறிப்பிட்டது M என்பது K மற்றும் R பெருக்குவதால் கிடைக்கிறது P4 என்பது ப்ரொஜக்ஸன் மேட்ரிக்ஸ் P இன் கடைசி நெடுவரிசையாகும் இந்த அளவுத்திருத்த மேட்ரிக்ஸின் இன்வெர்ட்டிபிள் மதிப்பை கவனிக்க வேண்டிய அவசியம் உள்ளது இந்த அளவுத்திருத்த மேட்ரிக்ஸ் ஒரு மேல் முக்கோண மேட்ரிக்ஸ் பட ஒருங்கிணைப்பு புள்ளிக்கும் அதனுடன் தொடர்புடைய கேமராவு மைய ஒருகிணைப்புக்கும் இடையிலான உறவு மிகவும் சுவாரஸ்யமானது இது கீழ்கண்ட சமன்பாட்டின் மூலம் குறிப்பிடப்படுகிறது நான் பட ஒருங்கிணைப்பை இந்த இன்வெர்ட்டிபிள் அளவுத்திருத்த மேட்ரிஸோடு பெருக்கினால் தொடர்புடைய பட ஒருங்கிணைப்பை நியமன வடிவத்தில் உங்களுக்கு வழங்கும் அதாவது குவிய தளம் ஒரு அலகு தூரத்தில் இருக்கும் மற்றும் இந்த பட ஒருங்கிணைப்பு அச்சுகள் கேமரா மைய ஒருங்கிணைப்பு அச்சுக்கு இணையாக இருக்கும் என்பதே எங்கள் விளக்கம் ப்ரொஜெக்டிவ் கேமரா மேட்ரிக்ஸின் சில பண்புகளை இங்கே பார்ப்போம் நான் முன்பே குறிப்பிட்டது போல இந்த ப்ரொஜெக்டிவ் மெட்ரிக்ஸை 3 பரிமாண ஒருங்கிணைப்பு புள்ளியுடன் பெருக்கினால் நீங்கள் 2 பரிமாண பட புள்ளியைப் பெறுவீர்கள் மேலும் இந்த திட்ட மேட்ரிக்ஸின் ரேங்க் 3 ஆகும் இது 3x 4 மேட்ரிக்ஸாகும் அதன் அளவு 3x3 மற்றும் திட்ட மேட்ரிக்ஸின் சுயாதீன அளவுருக்களின் எண்ணிக்கை 11 ஆகும் எனவே கோண சுதந்திரத்தின் அளவு 11 ஆகும் எனவே சுழற்சி மேட்ரிக்ஸை உருவாக்கும் 3 சுழற்சி அளவுருக்கள் அதாவது 3 அச்சின் சுழற்சிகள் ஆரம்ப புள்ளியை பொறுத்து உருமாற்ற செயல்பாட்டை செய்வதற்கான அளவுருக்கள் 3 கேமராவின் அளவுத்திருத்த மேட்ரிக்ஸ் அளவுருக்கள் 5 நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த அளவுத்திருத்த மேட்ரிக்ஸ் ஒரு மேல் முக்கோண மேட்ரிக்ஸாகும் தனிப்பட்ட ஆயங்களை ஒருங்கிணைப்பதன் அடிப்படையில் இந்த உறவுகளை வெளிப்படுத்தும்போது உண்மையில் இரண்டு சுயாதீன சமன்பாடுகளைப் பெறலாம் எனவே அந்தச் சமன்பாடுகளை அடுத்த ஸ்லைடுகளில் எவ்வாறு எழுதலாம் என்று பார்ப்போம் நான் உங்களுக்கு X என்று சொல்லும் காட்சி புள்ளிகளை தருகிறேன் என்றால் அதனுடன் தொடர்புடைய சிறிய பட புள்ளி x ஐ நீங்கள் சமன்பாட்டை பயன்படுத்தி பெறலாம் இரண்டு சுயாதீன சமன்பாடுகளை நமக்கு தருகிறது ஆனால் ப்ரொஜக்ஸன் மேட்ரிக்ஸில் நான் குறிப்பிட்டுள்ளபடி 11 அளவுருக்கள் நமக்கு தெரியாதவை எனவே தெரியாத அளவுருக்களை தீர்க்க குறைந்தபட்சம் 11 சமன்பாடுகள் நமக்கு வேண்டும் ஆனால் இந்த 1 புள்ளி தொடர்பானது நமக்கு 2 சமன்பாடுகளை தருகிறது எனவே சமன்பாடுகளை நீங்கள் அறிய குறைந்தபட்சம் 6 புள்ளி தொடர்புகள் நமக்கு தேவை இந்த புள்ளி தொடர்புகள் நமக்கு இருந்தால் அங்கிருந்து நாம் திட்ட மேட்ரிக்ஸை மதிப்பிட முடியும் ஏனென்றால் நாம் எப்போதும் பரிசோதனை மூலம் உலக ஒருங்கிணைப்பு அமைப்பில் சில ஒருங்கிணைப்பு புள்ளிகளை சமன் செய்யலாம் மற்றும் அவற்றின் பட புள்ளிகளை உங்கள் படங்களில் அடையாளம் காண முடியும் எனவே அந்த புள்ளிகள் தொடர்புகளையும் அவற்றின் ஆயங்களையும் நாம் அறிந்து கொள்வதன் மூலம் இந்த சமன்பாடுகளை உருவாக்கலாம் மேலும் ப்ரொஜக்ஸன் மேட்ரிக்ஸின் கூறுகளையும் நாம் பெறலாம் எனவே முந்தைய ஸ்லைடில் நான் குறிப்பிட்டது போல இந்த சமன்பாடுகள் எழுதப்பட்டுள்ளன எனவே பட ஒருங்கிணைப்பில் ஒரு புள்ளி கீழ்கண்ட பொதுவான வடிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இது ஒரு நெடுவரிசை திசையனைக் குறிக்கிறது இங்கே wi என்பது அளவு காரணி எனவே இங்கே இதன் பொருள் x மற்றும் y ஆனது உற்றுநோக்கிய பட ஒருங்கிணைப்புகள் அல்ல ஏனெனில் அங்கு அளவுகோல் 1 ஆக இருக்க வேண்டும் ஆனால் கோட்பாட்டு ரீதியாக நான் திட்ட அளவீட்டில் இந்த அளவிலான காரணியைப் பயன்படுத்துவதன் மூலம் பட ஒருங்கிணைப்பை வெளிப்படுத்த முடியும் எனவே இந்த ப்ரொஜக்ஸன் மேட்ரிக்ஸ் உடன் ஒரு பட ஒருங்கிணைப்பு புள்ளியை நான் பெருக்கினால் 2 பரிமாண ப்ரொஜெக்டிவ் இடத்தில் உள்ள புள்ளி நமக்கு கிடைக்கும் இங்கே சிக்கல் என்னவென்றால் நான் எளிய சமன்பாட்டைப் பயன்படுத்தினால் சமன்பாடில் இருக்கும் அளவு காரணி காரணமாக சமன்பாட்டை எழுதுவது கடினமாக உள்ளது எனவே நாம் வெறுமனே புள்ளிகள் PXi மற்றும் xi ஐ சமன் செய்ய முடியாது எனவே அவை அளவுகளின் சரிசெய்தலுக்குப் பிறகு அந்த ஆயத்தொலைவுகள் மற்றும் அவைகளின் சமநிலை நிறுவப்பட்டது எனவே PXi xi இதற்கு பதிலாக நாம் அவற்றை வெக்டர்கள் என்று கருதலாம் மேலும் இந்த வெக்டர்களின் திசைகள் ஒரே மாதிரியாக இருக்கும் ஏனெனில் விகிதாசார அளவிடுதல் செயல்பாடு ஒரு வெக்டரின் திசையை மாற்றாது எனவே அந்த விஷயத்தில் அவை இணையான வெக்டர்கள் என்பதால் அவை ஒரே திசைகளைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே நான் இந்த இரண்டு திசையன்களின் குறுக்கு பெருக்கல் செய்து சமன்பாட்டை உருவாக்கினால் அவை 0 வெக்டர் ஏனெனில் 2 இணை வெக்டரின் குறுக்கு பெருக்கல் 0 வெக்டர் என்பதை நாம் அறிவோம் எனவே இந்த குறுக்கு பெருக்களை நாம் செய்வோம் கீழ்க்கண்ட சமன்பாடுகளை நாம் பெறலாம் இங்கு நெடுவரிசை வெக்டர் பிரதிநிதித்துவங்களுக்குப் பதிலாக வரிசை வெக்டர் பிரதிநிதித்துவத்தை பயன்படுத்தியுள்ளதால் இங்கு ட்ரான்ஸ்போஸ் Transpose r1T r2T r3T செயல்பாட்டை பயன்படுத்தியுள்ளேன் என்பதனை கருத்தில் கொள்க ஏனெனில் 3 வரிசைகள் உள்ளன எனவே முதல் வரிசை r1 ஆல் குறிப்பிடப்படுகிறது இரண்டாவது வரிசை r2 ஆல் குறிக்கப்படுகிறது மூன்றாவது வரிசை r3 என குறிப்பிடப்படுகிறது உண்மையான விளக்கக்காட்சிகள் அனைத்தும் நெடுவரிசை வெக்டர்கள் ஆனால் இவை வரிசை வெக்டர்கள் என்பதால் இவற்றை நாம் நெடுவரிசை வெக்டர்களுக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும்

எனவே இப்போது நான் செயல்பாடு PXi செயதால் PXi ஆனது r1T Xi r2T Xi r3T Xi போன்ற தொடர்புடைய செயல்பாடுகளை எனக்குத் தரும் எனவே இந்த செயல்பாட்டிலிருந்து நெடுவரிசை வெக்டரை நாம் பெறுவோம் இங்கு r1 இன் பரிமாணம் 4 x1 ஏனெனில் இது ஒரு வரிசை வெக்டர் எனவே ஒவ்வொரு வரிசையும் பரிமாணம் 4 x1 ஆகும் X ன் பரிமாணம் 4x1 ஆகும் எனவே rTX ஒரு அளவிடகூடிய மதிப்பை உங்களுக்கு க் கொடுக்கும் எனவே r1T Xi ஒரு அளவிடல் மதிப்பு r2T Xi ஒரு அளவிடல் மதிப்பு மற்றும் r3T Xi ஒரு அளவிடல் மதிப்பு எனவே இறுதியாக இந்த வடிவத்தில் நீங்கள் 3x1 நெடுவரிசை வெக்டரை பெறுவீர்கள் மற்றும் Xi இந்த வழியில் குறிப்பிடப்படுகிறது T முந்தய அத்தியாயத்தில் முன்னர் செய்ததைப் போல இந்த இரண்டின் குறுக்கு பெருக்கல் நான் எடுத்துக் கொண்டால் இதை நாம் r1T Xi r2T Xi r3T Xi என எழுதலாம் எனவே நான் இதை விரிவுபடுத்தினால் பின்வரும் வெக்டரை நீங்கள் பெறுவீர்கள் எனவே ஓப்பன் ப்ராக்கெட் wi ஐ r2T மற்றும் Xi உடன் பெருக்கி கழித்தல் yi ஐ r3T மற்றும் Xi உடன் பெருக்கி க்ளோஸ் ப்ராக்கெட் பெருக்கல் i இந்த வடிவத்தில் என்னை எழுத அனுமதியுங்கள் மேலும் ஓப்பன் ப்ராக்கெட் xi ஐ r3T மற்றும் Xi உடன் பெருக்கி கழித்தல் wi ஐ r1T மற்றும் Xi உடன் பெருக்கி க்ளோஸ் ப்ராக்கெட் பெருக்கல் j கூட்டல் ஓப்பன் ப்ராக்கெட் yi ஐ r1T மற்றும் Xi உடன் பெருக்கி கழித்தல் xi ஐ r2T மற்றும் Xi உடன் பெருக்கி க்ளோஸ் ப்ராக்கெட் பெருக்கல் k என்று எழுதலாம் மற்றோரு குறியீட்டைப் பயன்படுத்தி கீழ்கண்டவாறு எழுதலாம் எனவே நான் இதனை வெக்டரில் எழுதினால் கீழ்கண்ட வெக்டர் கிடைக்கும் இந்த வெக்டர்களை பெற w 1 ஐ r2T மற்றும் Xi உடன் பெருக்கி கழித்தல் yi ஐ r3T மற்றும் Xi பெருக்கி எழுதுவோம் இதே மாதிரி மீண்டும் தொடர்ந்து எழுதுங்கள் பின்னர் wi r2T Xi மற்றும் yir3T X மற்றும் ஆனது முதல் கூறு மற்றும் கடைசி கூறுகள் பின்னர் அது 0 0 0 க்கு சமம் எனவே இவை அறியப்படாத அளவு என்பதால் இவற்றை நாம் மதிப்பிடப் வேண்டும் இப்போது மேற்கண்ட சமன்பாடில் நீங்கள் முதல் வரிசையை கவனித்தால் இது r 2 மற்றும் r 3 வரிசையை கொண்டுள்ளது இதில் வரிசை r 1 இல்லை எனவே இது 0 ஆல் பெருக்கப்படுகிறது 0 வெக்டர் எனவே இங்கே 0 இடமாற்றம் 1 குறுக்கு 3x0 வெக்டர் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இது r 1 உடன் பெருக்கப்படுகிறது இது 0 கழித்தல் w i r 2 X ஐ இடமாற்றம் செய்கிறது எனவே இப்போது எனது பிரதிநிதித்துவத்தில் நான் வரிசைகளை ஒரு நெடுவரிசை வெக்டரால் குறிக்கிறேன் என்பதால் அவை அனைத்தையும் ஒரு இடமாற்ற செயல்பாடு செய்து வெளிப்படுத்துவது அவசியம் எனவே இது w1Xi இடமாற்றம் ஆகும் எனவே நான் அதை ஒரு இடமாற்ற நடவடிக்கைகளாக எடுத்துக்கொள்வேன் அது w 1 X i இடமாற்றம் r 2 கழித்தல் y i X i இடமாற்றம் r 3 ஆக இருக்கும் அந்தசமன்பாடு எனவே இந்த வழியில் முதல் சமன்பாடு உருவாகிறது இதேபோல் இரண்டாவது சமன்பாடு மற்றும் மூன்றாவது சமன்பாடு உருவாக்கப்படலாம் உங்கள் புரிதலுக்காக நான் 1 சமன்பாட்டை மட்டுமே காட்டியுள்ளேன் எனவே நீங்கள் அதை சொந்தமாகச் செய்யலாம் மற்றும் சமன்பாடுகள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் எனவே இப்போது நீங்கள் பெறுவது உண்மையில் மூன்று சமன்பாடுகள் இருப்பதைக் காண்பீர்கள் ஆனால் அவற்றில் இரண்டு சமன்பாடுகள் உள்ளன அவை சுயாதீனமானவை ஒன்று தேவையற்றது அது எப்படி இருக்கிறது என்று நான் உங்களுக்குக் காட்டுகிறேன் எனவே நான் முதல் சமன்பாட்டை x i உடன் பெருக்கி அதனுடன் சேர்த்து இரண்டாவது சமன்பாட்டை y i உடன் பெருக்கினால் எனவே இந்த சமன்பாட்டை x i உடன் பெருக்கிக் கொள்ளுங்கள் அதுதான் இங்கே சொல்லப்பட்டுள்ளது இந்த சமன்பாடுகள் y i உடன் இருக்கும் பின்னர் நீங்கள் அவற்றைச் சேர்த்தால் மூன்றாவது சமன்பாட்டை மீண்டும் பெறுவீர்கள் இது w i ஆல் பெருக்கப்படுகிறது நீங்கள் இதை பார்க்கலாம் இரண்டு சுயாதீன சமன்பாடுகள் மட்டுமே உள்ளன மூன்றாவது சமன்பாடு அனைத்து மீண்டும் ஒருமுறை வந்துள்ளது எனவேதான் நான் முன்பே இரண்டு சுயாதீன சமன்பாடுகள் உள்ளன என்று குறிப்பிட்டேன் அவை ஒரு 1 புள்ளி தொடர்குறிப்பைப் பயன்படுத்துவதன் மூலம் உருவாகிறது எனவே இந்த வழியில் உங்களுக்கு இதுபோன்று ஆறு புள்ளி தொடர்புகள் தேவைப்படுகின்றன மேலும் நீங்கள் பன்னிரண்டு சமன்பாடுகளை சுயாதீன சமன்பாடுகளாக உருவாக்கி திட்ட மேட்ரிக்ஸின் இந்த அளவுருக்களின் மதிப்பீட்டைப் பெற அதைப் பயன்படுத்தலாம் எனவே இதை நான் மேலும் தொடருகிறேன் எனவே இறுதியாக சுருக்கமாக ஒற்றை புள்ளி தொடர்பை பயன்படுத்தி இரண்டு சமன்பாடுகள் மட்டுமே உருவாகின்றன என்பதைக் காண்பிப்பதற்காக மூன்றாவது வரிசையை நீக்கிவிட்டேன் என்பதை நீங்கள் காணலாம் எனவே எனக்கு இதுபோன்ற n தொடர்பு புள்ளிகள் இருந்தால் ஒவ்வொன்றும் எனக்கு இரண்டு சமன்பாடுகளை கொடுக்கும் எனவே n தொடர் புள்ளிகளுக்கு 2 வரிசைகளையும் நான் பெறுவேன் பரிமாணத்தை ஒவ்வொன்றையும் பாரத்தால் அது 1x3 ஆகும் எனவே ஒவ்வொன்றும் ஒரு 1x3 துணை மேட்ரிக்ஸ் மற்றும் 1x4 துணை மேட்ரிக்ஸ் எனவே ஏனெனில் திட்ட மேட்ரிக்ஸில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 12 x1 ஆக இருக்கும் எனவே இங்கே மொத்த பரிமாண நெடுவரிசையின் எண்ணிக்கை 12 க்கு சமம் இது n தொடர்பு புள்ளிகளுக்கு 2 வரிசைகள் எனவே 2n x12 என்பது மேட்ரிக்ஸின் பரிமாணமாக இருக்க வேண்டும் எனவே இந்த வரிசைகள் அனைத்தையும் நான் அடுக்கி வைத்தால் மேட்ரிக்ஸை பெறலாம் இந்த மேட்ரிக்ஸை A என அழைக்கிறோம் இது 2nx12 பரிமாணத்தைக் கொண்டுள்ளது மற்றும் ஒவ்வொன்றும் அதனுடைய ப்ரொஜக்ஸன் மேட்ரிக்ஸோடு பெருக்கப்படுகிறது இந்த கூறுகள் அவற்றின் வரிசை வெக்டரால் r 1 r 2 r 3 குறிப்பிடப்படுகிறது ஒவ்வொரு பரிமாண புள்ளி தொடர்பும் உங்களுக்கு இரண்டு சமன்பாடுகளை வழங்கும் எனவே நீங்கள் n புள்ளி தொடர்பை பெறும்போது உண்மையில் 2n நேரியல் சமன்பாடுகள் கிடைக்கும் எனவே அறியப்படாத காரணிகளின் எண்ணிக்கையை விட உங்களிடம் அதிகமான சமன்பாடுகள் உள்ளன என்பதை பார்க்கலாம் ஹோமோகிராஃபி மதிப்பீட்டிற்காக நாங்கள் முன்பு செய்ததை நுட்பத்தைப் பயன்படுத்த வேண்டும் இந்த விஷயத்தில் இது ஒரே மாதிரியான சமன்பாடுகளின் தொகுப்பாகும் இந்த நேரியல் சமன்பாடுகள் ஒரே மாதிரியான நேரியல் சமன்பாடுகளின் தொகுப்பை உருவாக்குகின்றன எனவே நிலையான நுட்பம் என்னவென்றால் இந்த புறநிலை செயல்பாட்டை நாம் குறைக்க வேண்டும் இது Ap இன் விதிமுறை A இது சார்பு மேட்ரிக்ஸ் p என்பது ப்ரொஜக்ஸன் அதாவது இந்த திட்ட வடிவத்தில் குறிப்பிடப்படும் திட்ட மேட்ரிக்ஸின் கூறுகள் அதாவது அனைத்து வரிசை வெக்டர் களும் அதன் முதல் வரிசையிலிருந்து மூன்றாம் வரிசை வரை ஒவ்வொன்றாக ஒன்றிணைக்கப்படுகின்றன மேலும் இது 12 பரிமாண வெக்டரைக் கொடுக்கிறது எனவே நாங்கள் இந்த விதிமுறையை குறைக்க வேண்டும் மேலும் இந்த தீர்வு திட்டமிடப்பட்ட இடத்தில் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் நான் ஒரு அளவிடப்பட்ட வெக்டரை எடுத்துக் கொண்டால் அதுவும் தீர்வாகும் எனவே இந்த செயல்பாடுகளை குறைப்பதற்காக நாம் வெக்டர் 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் என்ற விதிமுறையை எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே இது திட்டவட்டமான மேட்ரிக்ஸை மதிப்பிடுவதற்காக இந்த குறிப்பிட்ட சிக்கலைத் தீர்ப்பதற்கான தீர்வு ஆகும் மேலும் அதே சூத்திரத்தை ஹோமோகிராபி மேட்ரிக்ஸின் மதிப்பீடு செய்வதிலும் கண்டோம் ஒரு சதுர பிழை மதிப்பீட்டை முறையை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு நேரடி நேரியல் உருமாற்றம் செய்வதற்கான நுட்பமாகும் வெக்டர் ப்ரொஜக்ஸன் மேட்ரிக்ஸின் ஒரு உறுப்பு அதை சில மதிப்புக்கு அமைப்பதன் மூலம் பின்னர் குறைந்தது பிழை நுட்பத்தைப் பயன்படுத்தி ஒரே மாதிரியான சமன்பாடுகளின் வடிவத்தில் தீர்க்கலாம் அல்லது இடமாற்ற செயல்பாடு செய்த மேட்ரிக்ஸ் A யின் ஐஹன் வெக்டரை கண்டுபிடித்து ஐஹன் மதிப்புகளை கண்டுபிடித்து அதனுடன் தொடர்புடைய வெக்டரை எடுத்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் பரிசீலிக்கலாம் என்பதனை முந்தைய அத்தியாயத்தில் ஏற்கனவே விவாதித்தோம் எனவே இப்போது ப்ரொஜக்ஸன் கேமரா வின் ப்ரொஜெக்டிவ் மேட்ரிக்ஸ் உங்களிடம் இருந்தால் இந்த பண்புகளை ஆராய்வதன் மூலம் நீங்கள் பெறக்கூடிய பண்புகள் மற்றும் தகவல்கள் என்ன போன்ற விஷயங்களைப் பற்றி விவாதிப்போம் எனவே ப்ரொஜக்ஸன் மேட்ரிக்ஸை வெவ்வேறு வழிகளில் குறிப்பிடலாம் என்று நாங்கள் விவாதித்திருந்தோம் எனவே பிரதிநிதித்துவத்தில் இரண்டு துணை மேட்ரிக்ஸ் இருக்கலாம் ஒன்று துணை மேட்ரிக்ஸ் 3x 3 M மற்றொன்று ஒரு நெடுவரிசை வெக்டர் 3 பெருக்கல் 1 p4 அதை நான்கு நெடுவரிசை வெக்டரின் தொகுப்பாகக் குறிப்பிடலாம் முதல் நெடுவரிசை வெக்டர் இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஒவ்வொன்றும் ஒரு துணை மேட்ரிக்ஸ் ஒவ்வொரு வரிசையும் 4 x1 துணை மேட்ரிக்ஸைக் கொண்டிருக்கும் வரிசைகளின் அடுக்காக நாம் கருதலாம் அதாவது 4x1 துணை மேட்ரிக்ஸ் எனவே இந்த குறியீடுகளுடன் ஒரு திட்ட மேட்ரிக்ஸை நாம் எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் மற்றும் இந்த குறியீடுகளைப் பயன்படுத்தி இந்த அளவுருக்களை வெவ்வேறு வகையான பட புள்ளிகளுடன் தொடர்புபடுத்தலாம் என்பதன் விளக்கம் இதுவே எனவே பல்வேறு வகையான வடிவியல் புள்ளிகள் உள்ளன எனவே முதல் விஷயம் கேமரா மையம் நாங்கள் ஏற்கனவே இந்த உறவை நிறுவியுள்ளோம் கேமரா மையம் ஒரு ஒற்றை புள்ளி என்று திட்ட வடிவவியலில் இருந்து எங்களுக்குத் தெரியும் அதாவது நான் கேமரா மையத்திலிருந்து படத்தை எடுக்க விரும்பினால் நீங்கள் ஒரு படத்தை உருவாக்க முடியாது அதே புள்ளியுடன் இணைக்கும் ஒரு கதிரை நீங்கள் உருவாக்க முடியாது எனவே நான் கேமரா மையத்தை ப்ரொஜக்ஸன் மேட்ரிக்ஸ் உடன் பெருக்கினால் நான் 0 வெக்டரை பெறுவேன் இதனால் PC 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் மற்றும் வரையறுக்கப்பட்ட கேமராவிற்கு M சிங்குலார் என்றும் மற்றும் வரையறுக்கப்படாத கேமராவிற்கு சிங்குலார் அல்லாதது என்றும் நீங்கள் காண்பீர்கள் அதாவது கேமரா வரையறுக்கப்படாது இருக்கும்போது இந்த விளக்கங்களை மீண்டும் புரிந்து கொள்ளலாம் எனவேநீங்கள் கேமரா மையதிலிருந்து ஒரு புள்ளியை பார்த்தால் மேலும் அந்த இடத்தில் அது வரையறுக்கப்படாதிருந்தால் அதன் அளவுக் காரணி 0 க்கு சமமாக இருக்கும் இப்போது இந்த பிரதிநிதித்துவத்தை PC 0 என்று நான் கருதினால் நான் கேமரா மையத்தை மிக எளிதாக பெற முடியும் எனவே துணை மேட்ரிக்ஸ் கையாளுவதன் மூலம் பிரதிநிதித்துவப்படுத்துவதன் அம்சம் இது தான் M|p4 இங்கு என்பது உலக ஒருங்கிணைப்பு அமைப்பின் மையம் நான் குறிப்பிட்டபடி அது 0 க்கு சமமாக இருக்கும் இப்போது நீங்கள் அறிந்த துணை மேட்ரிக்ஸை பெருக்கல் செய்தால் இது கீழ்க்கண்ட சமன்பாட்டிற்கு சமமாகஇருக்கும் மேலும் இது 0 வுக்கு சமம் அதன் அர்த்தம் என்னவென்றால் எனவே இந்த உறவை வெளிப்படுத்துவதன்மூலம் நான் ப்ரொஜக்ஸன் மேட்ரிக்ஸ் கூறுகளைப் பெற்றால் கேமரா மையத்தை எளிதில் மதிப்பிட முடியும் அங்கு M ஒருமையாக இருக்கும்போது மையத்தை கணக்கிடலாம் இந்த கணக்கீட்டை விரிவாக பின்னர் விவாதிப்போம் அதன் நெடுவரிசை திசையன்களுடன் சுவாரஸ்யமான உறவுகளும் உள்ளன எனவே உங்களுக்கு தெரிந்த வெக்டர் p1 p2 p3 கவனத்தில் கொள்க அவை X Y மற்றும் Z அச்சுகளின் மறைந்து வரும் புள்ளிகள் அதேசமயம் p4 என்பது ஒருங்கிணைப்பு தோற்றத்தின் படம் எனவே மறைந்து போகும் புள்ளியை நான் குறிப்பிட்ட திசையையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கதிரையையோ கருதுகிறேன் எனவே வரையறுக்கப்படாதிருக்கும் புள்ளியானது திட்டமிடப்படுகிறது அது பட தளத்திலும் திட்டமிடப்படுகிறது இப்போது இந்த நேர் கோட்டில் கிடக்கும் அனைத்து புள்ளிகளும் அந்த இடத்திற்கு மாறுகின்றன என்பதைக் காட்டலாம் இந்த புள்ளிகள் அந்த திசையில் மறைந்துபோகும் புள்ளி என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த புள்ளி பிரதிநிதித்துவம் வெக்டர் d வழங்கும் திசையாக இருக்கும் எனவே d என்பது ஒரு வெக்டர் d என்பது ஒரு 3x1 உறுப்பு மற்றும் இது 0 சரி இந்த வெக்டரை நான் ப்ரொஜக்ஸன் மேட்ரிக்ஸ் உடன் பெருக்கினால் அந்த வெக்டருக்கு தொடர்புடைய மறைந்துபோகும் புள்ளியைப் பெறுவோம் எனவே எனக்கு X அச்சு இருந்து அந்த X அச்சின் திசை கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் நான் இந்த வெக்டருடன் p ஐ பெருக்கினால் உங்களுக்கு p1 மட்டுமே கிடைக்கும்

எனவே p1 என்பது X அச்சின் மறைந்துபோகும் புள்ளியாகும் p2 என்பது Y அச்சின் மறைந்து போகும் புள்ளி மற்றும் p3 என்பது Z அச்சின் மறைந்து போகும் புள்ளி என்பதனை மிக எளிதாக சுருக்கமாகக் கூறலாம் எனவே இதைத்தான் நான் இப்போது விவரித்தேன் எனவே p1 நான் பெருக்கினால் உங்களுக்கு p1 கிடைக்கும் இதேபோலவே p2 மற்றும் p3 மற்ற விஷயம் என்னவென்றால் நான் இந்த புள்ளியைக் கருத்தில் கொண்டு இதனை ப்ரொஜக்ஸன் மேட்ரிக்ஸ் உடன் பெருக்கினால் நெடுவரிசை வெக்டர் p4 கிடைக்கும் இதன் விளக்கம் என்னவென்றால் இந்த புள்ளியை இங்கே கவனியுங்கள் இந்த பகுதி உலக ஒருங்கிணைப்பு அமைப்பின் தோற்றம் புள்ளி ஏனெனில் இது 0 0 0 இந்த ஒரே மாதிரியான ஒருங்கிணைப்பு புள்ளியின் காரணி அளவிலான பொதுவான பிரதிநிதித்துவம் பின்வருமாறு இது உலக ஒருங்கிணைப்பு அமைப்பின் தோற்ற புள்ளியாகும் எனவே நான் ஆய அமைப்பின் தோற்றப் படத்தை எடுத்துக் கொண்டதால் நான் நெடுவரிசை வெக்டர் p4 ஐ பெறுவேன் அதாவது p4 என்பது இந்த ஒருங்கிணைப்பு தோற்றத்தின் படம் எனவே இதன் மூலம் என்னை இங்கே நிறுத்தி கொள்கிறேன் அடுத்த சொற்பொழிவில் இந்த தலைப்பை மீண்டும் தொடருகிறேன்